இந்த விரிவுரையில் கணினி உதவியுடன் கூடிய மருந்து வடிவமைப்பில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸின் பயன்பாடுகள் பற்றி விவாதிப்போம் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸின் பல்வேறு நுட்பங்களைப் பயன்படுத்தி வரிசைமுறைகள் மற்றும் கட்டமைப்புகளைப் பற்றி ஆய்வு செய்வோம் மேலும் பல்வேறு வகையான இன்டராக்ஷன்கள் எந்தவொரு குறிப்பிட்ட இலக்குகளுக்கும் சரியான மூலக்கூறுகள் அல்லது சாத்தியமான இன்ஹிபிட்டார்களை அடையாளம் காண இந்த தகவல் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதையும் பற்றி விவாதிப்போம் தற்போதைய சூழ்நிலையில் மருந்துகளின் வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்து சந்தைக்கு வர சுமார் 10 ஆண்டுகள் ஆகும் மேலும் பல முன்னணி கலவைகள் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் தோல்வியடைகின்றன ஆரம்ப தொடக்கத்திற்கான ஒரு முன்னணி சேர்மங்களாக இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் தொகுப்பு இந்த விஷயத்தில் மிகவும் முக்கியமானது டாக்கிங் மற்றும் விர்ச்சுவல் திரையிடல் மற்றும் கணினி உதவியுடன் கூடிய மருந்து வடிவமைப்பில் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் சாத்தியமான இன்ஹிபிட்டார்களை அடையாளம் காணும் அளவு கட்டமைப்பு செயல்பாடு உறவு போன்ற பல்வேறு நுட்பங்களைப் பற்றி விவாதிப்போம் கடந்த சில வகுப்புகளில் புரதங்கள் புரத மடிப்பு விகிதங்கள் புரத நிலைத்தன்மை மற்றும் புரத இன்டராக்ஷன்கள் மற்றும் புரத தொடர்புகளைப் பற்றி கடைசி வகுப்பில் விவாதித்தோம் பல்வேறுவகையான கூட்டமைப்புகள் என்றால் என்ன மாணவர் புரத புரத கூட்டமைப்பு புரத புரத கூட்டமைப்புகள் மாணவர் புரதம் புரத நியூக்ளிக் அமிலகூட்டமைப்புகள் புரத கார்போஹைட்ரேட் கூட்டமைப்புகள் மற்றும் புரத லிகெெண்ட் கூட்டமைப்புகள் அனைத்தும் பல செயல்பாடுகளுக்கு முக்கியமானவை பிணைப்பு தளங்கள் அல்லது எந்த வளாகத்தின் இடைமுக ரெசிடியூஸ்களையும் அடையாளம் காணலாம் பிணைப்பு தளங்களை அடையாளம் காண மூன்று வெவ்வேறு அளவுகோல்களைப் பற்றி விவாதித்தோம் நாம் விவாதித்த மூன்று வெவ்வேறு அளவுகோல்கள் யாவை மாணவர் தூர அடிப்படையிலான அளவுகோல்கள் தூர அடிப்படையிலான அளவுகோல்கள் மாணவர் கரைப்பான் அணுகல் கரைப்பான் அணுகல் அடிப்படையிலான அளவுகோல்கள் மாணவர் ஆற்றல் அத்துடன் தொடர்பு ஆற்றல் இந்த தகவல்களைப் பயன்படுத்தி பிணைப்புத் தளத்தில் இருக்க விரும்பும் சில ரெசிடியூஸ்களையும் இரண்டு புரதங்களுக்கிடையில் சகப்பிணைப்புகளையும் அடையாளம் காணலாம் மேலும் வெவ்வேறு வகையான தொடர்புகளில் ஈடுபடுகின்ற சில ரெசிடியூ ஜோடிகள் விரும்பப்படுகின்றன நாம் விவாதித்த பல்வேறு வகையான தொடர்புகள் என்ன என்பதை மூன்று வெவ்வேறு வகையான தொடர்புகளில் அறிந்துகொள்வோம் மாணவர் அரோமடிக் அரோமடிக் அரோமடிக் மற்றும் கேஷன் பை இன்டராக்ஷன்கள் மாணவர் கேஷன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்பு இன்டராக்ஷன்களின் முக்கியத்துவத்தைப் புரிந்து கொள்ள பிணைப்பு இன்டர்பேசில் இந்த குறிப்பிட்ட ரெசிடியூக்களின் மியூடேக்ஷன் அல்லது பிற ரெசிடியூக்களைப் பொறுத்து பிணைப்பு உறவு மாறுகிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் ப்ராக்ஸிமேட் என்று அழைக்கப்படும் ஒரு டேட்டா பேசை பற்றி விவாதித்தோம் இதில் மியூடேக்ஷன்கள் மீது பிணைப்பு உறவு பற்றிய தகவல்கள் உள்ளன எந்தவொரு மியூடேக்ஷன்கள்போது புரத புரத கூட்டமைப்புகளின் பிணைப்பு உறவினை புரிந்துகொள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு இது பயனுள்ள ஆதாரமாக இருக்கலாம் புரதம் லிகெெண்ட் இன்டராக்ஷன்களுக்குச் செல்லும்போது லிகெெண்ட் என்றால் என்ன லிகெெண்டின் பொருள் என்ன பொதுவாக எந்த சிறிய மூலக்கூறையும் சொல்லலாம் லிகெெண்டுகள் என்றால் சிறிய மூலக்கூறுகள் அல்லது எந்த பொருளையும் அல்லது எந்த வேதியியல் கலவையையும் லிகெெண்டுகள் என்று கூறலாம் இது ஒரு மருந்து அல்லது எந்தவொரு செயல்பாட்டுக் குழுவாகவும் இருக்கலாம் சிக்கலான கூட்டமைப்பில் உள்ள குறிப்பிட்ட பகுதியாகவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக புரதம் லிகெெண்ட் காம்ப்ளக்ஸ்என்பது ஒரு மருந்து அல்லது ஒரு மருந்து மூலக்கூறு போன்ற புரதத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சிறிய மூலக்கூறு அல்லது DNA உடன் தொடர்பு கொள்ளக்கூடிய DNA மருந்து இன்டராக்ஷன்கள் போன்றவை இதற்கு உதாரணம் இது ஆஸ்பிரின் ஆஸ்பிரின் என்றால் என்ன மாணவர் வலி நிவாரணி இது ஒரு வலி நிவாரணி உங்களுக்கு தலைவலி இருந்தால் நீங்கள் இந்த ஆஸ்பிரின் பயன்படுத்தலாம் இது ஒரு மருந்து புரதம் லிகெெண்ட் பிணைப்பைப் பார்த்தால் இங்கு புரதம் மற்றும் லிகெெண்ட் உள்ளது அவை லிகெெண்ட் உடன் பிணைக்கப்பட்டால் தூண்டுதல் மூலக்கூறு சமிக்ஞையாகும் ஏனென்றால் இது சென்று ஒரு புரத பாக்கெட்டுடன் இணைத்து பிணைப்பு தளத்தினை தூண்டும் புரதத்தை குறிவைக்கும் அந்த தளம் ஒரு இலக்கு புரதத்தில் பிணைப்பு தளம் என்று அழைக்கப்படுகிறது எனவே எந்தவொரு புரதத்திற்கும் எந்தவொரு ரிசப்டர் லிகெெண்ட் பிணைப்பு புரதத்தின் இணக்கத்தை மாற்றுகிறது ஒரு புரதத்திற்கு குறிப்பிட்ட இணக்கமும் உள்ளது அவை எந்தவொரு பாக்கெட்டுடனும் தொடர்பு கொள்ளும் போது புரதத்திற்கும் லிகெெண்ட்டிற்கும் இடையே உள்ள இணக்கத்தை மாற்றிவிடும் லிகெெண்ட் ஒரு சப்ஸ்டிரேட் ஆக இருக்கலாம் அல்லது இன்ஹிபிட்டார்கள் அல்லது ஆக்டிவேட்டர்கள் மற்றும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களாக இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட லிகெெண்ட் புரதத்துடன் தொடர்புகொள்வதற்கான டெண்டன்ஸி எவ்வளவு வலுவானது அது டெண்டன்ஸி அல்லது அப்பினிடி என்று அழைக்கப்படுகிறது ஒரு அப்பினிடி லிகெெண்ட்டை கண்டால் ஒரு லிகெெண்ட்டின் அப்பினிடி என்பதன் பொருள் என்ன மாணவர் பிணைப்பின் வலிமை பிணைப்பின் வலிமை இந்த லிகெெண்ட் புரத புரத மூலக்கூறுடன் எவ்வளவு தூரம் தொடர்பு கொண்டு அப்பினிடி தர முடியும் அது அதிக அப்பினிடி கொண்டிருந்தால் அதன் அர்த்தம் என்ன மாணவர் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது குறைந்த அப்பினிடியோடு ஒப்பிடுவது போல இது இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது பல சேர்மங்கள் இருந்தால் ஒவ்வொரு சேர்மத்தின் இந்த வெவ்வேறு தொடர்புகளை அடையாளம் காண முடியும் பின்னர் இந்த வெவ்வேறு சிறிய மூலக்கூறுகளுக்கிடையேயான தனித்துவத்தை காணலாம் இது ஒரு குறிப்பிட்ட புரதத்துடன் தொடர்புகொள்வதற்கான உரிமையைக் கொண்டுள்ளது எனவே அதிக லிகெெண்டைக் கண்டால் பொதுவாக லிபின்சியின்Lipinsi's 5 விதிமுறை மூலம் விவரிக்க முடியும் ஏனெனில் எல்லா விதிகளையும் பார்த்தால் அவை 5 இன் பெருக்கங்கள் ஆகும் நான்கு விதிகள் அனைத்தும் 5 இன் பெருக்கங்களாகும் லிபின்சி இங்கே ஒரு மருந்துக்கான லிகெெண்ட் மருந்துடன் ஒற்றுமையின் தன்மையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் எல்லா மருந்துகளும் இந்த அளவுகோல்களைப் பின்பற்ற வேண்டும் ஆனால் பெரும்பாலான மருந்துகள் அல்லது இரசாயன பொருளாக செயல்படக்கூடிய கலவைகள் இந்த வகை நிலைமைகளைக் கொண்டிருக்கலாம் முதலாவது மூலக்கூறு எடை மூலக்கூறு எடை என்றால் என்ன கலவையின் எடையைக் காணலாம் மூலக்கூறு எடை 500 டால்டன்களுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் பின்னர் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்செப்டார் 10 க்கும் குறைவாகவும் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனர் 5 க்கும் குறைவாகவும் இருக்க வேண்டும் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்செப்டார் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனர் இடையே என்ன வித்தியாசம் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்செப்டார் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனர் இடையே எவ்வாறு பாகுபாடு காண்பது மாணவர் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு இணைக்கப்பட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோநெக்டிவ் அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஹைட்ரஜன் பிணைப்பு டோனர் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஆக்டானோல் நீர் பகிர்வு கோஎஃபீஷியேன்ட் என குறிப்பிடப்படும் ஹைட்ரோபோபசிட்டி 5 ஐ விட அதிகமாக இல்லை ஹைட்ரோபோபிக் உள்ளது எனவே இது 5 ஐ விட அதிகமாக இருக்காது இது லிகெண்ட்களின் சிறப்பியல்பு அம்சங்கள் இப்போது தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்போது ஒரு புரதத்தை இங்கே காணலாம் எனவே இங்கே ஒரு பாக்கெட்டைக் காணலாம் இது ஒரு வகையான கேவிட்டி என்ற பிணைப்பு தளம் ஆகும் ஒரு லிகெண்ட் இந்த புரதத்திற்கு அருகில் செல்ல முயற்சித்தால் எடுத்துக்காட்டாக இங்கே இதுதான் சிக்கலான லிகெெண்ட் எனவே புரதத்திற்கு ஒரு பிணைப்பு தளம் உள்ளது மற்றும் லிகெெண்ட் பிணைப்பு தளத்திற்கு செல்லலாம் மேலும் அது தொடர்புகொண்டு இறுதியாக சிக்கலாக்குகிறது இங்கே இரண்டு வெவ்வேறு ஏற்றுக்கொள்ளல்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் அதில் ஒன்று போஸ் ஆகும் கேவிட்டியை ஒரு பிணைப்பு தளமாக செயல்படுத்தினால் இந்த குறிப்பிட்ட கேவிட்டியின் போஸ் என்ன அந்த குறிப்பிட்ட பிணைப்பு தளத்தின் இணக்கம் என்ன இணக்கத்தைப் பொறுத்து லிகெெண்ட் வெவ்வேறு செயல்திறன்களைக் கொண்டிருக்கலாம் அது நன்றாக பொருத்தமாக இருந்தால் இந்த விஷயத்தில் அது இறுக்கமாக தொடர்பு கொள்ளலாம் எனவே ஒன்று இந்த குறிப்பிட்ட பிணைப்பு தளத்தின் இணக்கமாகும் மேலும் இரண்டாவது பிணைப்பு உறவை காணலாம் ஒரு ஸ்கோரிங்கின் அடிப்படையில் தொடர்புபடுத்தலாம் இது பிணைப்பின் வலிமையை வழங்கும் எனவே இரண்டு வெவ்வேறு அம்சங்களில் ஒன்று பிணைப்பு தளம் அல்லது போஸ் மற்றும் இரண்டாவது விஷயம் ஸ்கோரிங் எனவே பிணைப்பு தளம் அல்லது ஒரு போஸ் என்பதன் பொருள் என்ன லிகெெண்ட் பிணைக்கும் புரதத்தின் ஒரு பகுதி இங்கே என்பதை காணலாம் இந்த படத்தில் இது லிகெெண்ட் சரியாக பிணைக்கக்கூடிய இடம் ஆகும் இதை பிணைப்பு தளம் என்றும் சொல்லலாம் பொதுவாக ஒரு புரத மேற்பரப்பில் இந்த வகையான கேவிட்டி இருப்பதால் உட்புற பகுதி மிகவும் மூடப்பட்டிருக்கும் மேலும் அவை முக்கியமாக புரதத்தின் உறுதித்தன்மையை அளிக்கின்றன புரத மேற்பரப்பில் பொதுவாக கேவிட்டி வகையை காணலாம் இந்த செயலில் உள்ள தளத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது எனவே பொதுவாக ஒரு புரதத்தின் படிக அமைப்பைப் பார்த்தால் அறியப்பட்ட எந்தவொரு இன்ஹிபிட்டாருடன் பிணைக்கப்பட்டுள்ளது மேலும் இன்ஹிபிட்டாரை எடுத்துக் கொண்டால் கேவிட்டியில் புரதத்துடன் லிகெெண்ட் பிணைந்திருப்பதைக் காணலாம் இந்த பிணைப்பு தளத்தில் காணக்கூடிய கட்டமைப்புகளைப் பார்த்தால் மேலும் பல கணினி புரோகிராம்களும் கிடைக்கின்றன இந்த இடத்தில் PDB கட்டமைப்பை சரியாக கொடுக்க முடியும் எந்தவொரு குறிப்பிட்ட புரத பிணைப்பு தளங்களையும் அடையாளம் காணலாம் இரண்டாவது விஷயம் வேறுபட்ட பிணைப்பு முறை என்றால் என்ன இது ஸ்கோரிங்கை வழங்கும் எனவே பிணைப்பு தளம் தேவை பின்னர் இரண்டாவது பிணைப்பு பயன்முறை அல்லது போஸ் தேவை இதன் அடிப்படையில் லிகெண்டை பிணைக்க முடியும் மேலும் லிகெண்ட் சரியாக பொருந்துமா இல்லையா என்பதை பொருத்து ஸ்கோரிங்கை பெறலாம் பிணைப்பு முறை அல்லது போஸ் என்றால் என்ன இது பிணைப்பு தளத்தில் உள்ள லிகெெண்ட் வடிவவியலை வழங்கும் வடிவியல் என்பது இருப்பிடம் நோக்குநிலை மற்றும் இணக்க உரிமை போன்ற சொற்கள் ஆகும் இதை புரத தளம் மற்றும் லிகெெண்ட் தளம் இரண்டிலும் காணலாம் லிகெெண்ட் தளத்தில் மாற்றத்தை மாற்றலாம் மற்றும் பல்வேறு இணக்கங்களை செய்யலாம் உதாரணமாக இந்த லிகெண்டைக் கண்டால் இது ஒரு இணக்கம் இந்த ட்ரான்ஸ்லேஷன் ரோடேஷன்ஸ்களின் போது இந்த குறிப்பிட்ட லிகெெண்ட்டின் பல இணக்கங்களை மாற்றலாம் பின்னர் இந்த பிணைப்பு தளத்துடன் இந்த லிகெெண்ட் பொருந்துமா என்பதை பார்க்கலாம் ஒரு புரதம் உள்ளது பிணைப்பு தளத்தை அடையாளம் கண்டுள்ள புரதம் மற்றும் லிகெெண்ட் கொண்டு வெவ்வேறு இணக்கங்களை உருவாக்க முடியும் இப்போது அடுத்த அம்சம் என்னவென்றால் இவை இரண்டும் தொடர்பு கொள்ளுமா அல்லது இந்த வெவ்வேறு லிகெெண்டுகள் எவ்வளவு தூரம் அவை பிணைப்பு தளத்துடன் பொருந்துகின்றன இதற்காக டாக்கிங் தொகுப்பைப் பயன்படுத்துகிறோம் பொதுவாக டாக்கிங் பொருள் என்ன இரண்டு மூலக்கூறுகளுக்கிடையேயான தொடர்புகளைப் மற்றும் இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையிலான டாக் பெறுவது ஆகும் எனவே எடுத்துக்காட்டாக புரதம் மற்றும் லிகெெண்ட் இடையே டாக்கிங் என்ன செய்கிறது டாக்கிங் பொதுவாக ஒரு புரதமும் லிகெண்டும் இருந்தால் சிறந்த பொருத்தத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது இது குறிப்பிட்ட தளத்துடன் சிறந்த பொருத்தத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது எடுத்துக்காட்டாக எந்த புரத புரத கூட்டமைப்புகளையும் அல்லது புரத லிகெெண்ட் கூட்டமைப்புகளையும் அல்லது புரத DNA கூட்டமைப்புகளையும் காணலாம் இது ஒரு வகையான லாக் மற்றும் கி பொறிமுறையாகும் இதன் மூலம் ஷேப் காம்ப்ளிமென்ட்டாரிட்டியைக் காணலாம் இது போன்ற ஒரு பிணைப்பு தளம் இருந்தால் சிறந்த பொருத்தத்தை சரியாகக் கண்டுபிடிப்பதற்கான ஷேப் காம்ப்ளிமென்ட்டாரிட்டி போன்ற குறிப்பிட்ட இடத்துடன் தொடர்புகொள்வதற்கான லிகெண்டைக் காணலாம் எனவே நீங்கள் இப்படி செய்தால் என்ன நடக்கும் நோக்குநிலை மாற்றங்கள் புரதம் மற்றும் லிகெெண்ட் இடையேயான தொடர்புகளை அதிகரிக்கிறது மற்றும் கூட்டமைப்பின் மொத்த ஆற்றலைக் குறைக்கிறது பிணைப்பு வலிமையைக் கொடுக்கிறது புரத நியூக்ளிக் அமிலம் புரத லிகெெண்ட் புரத புரத உதாரணங்களில் இதனை காணலாம் இந்த பிணைப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் தொடர்புகளின் வலிமையின் அடிப்படையில் சேர்மங்களின் செயல்பாட்டுடன் தொடர்புபடுத்தலாம் மற்றும் இது கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பில் முன்னணி சேர்மங்களை சரியாக அடையாளம் காண வெவ்வேறு பாதைகளில் அல்லது வெவ்வேறு நோய்களில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு குறிப்பிட்ட இலக்குகளுக்கும் சரியான இன்ஹிபிட்டார்களை அடையாளம் காண முக்கிய பங்கு வகிக்கிறது கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பு என்ற சொற்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றன கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பில் எவ்வாறு சில சேர்மங்களை அடையாளம் காணத் சிறிய மூலக்கூறுகள் அல்லது லிகெெண்ட்கள் எவ்வாறு புரதங்களுடன் தொடர்பு கொள்கின்றன என்பதை அறிந்துகொள்ள உதவுகின்றன முந்தைய நாட்களில் சோதனை மற்றும் பிழை முறைகள் மூலம் மருந்துகளை சரிபார்க்க முயன்றனர் பண்டைய நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் சில இலைகளை சரியாக எடுத்துக்கொண்டனர் தற்போதைய நாட்களிலும் கூட மருத்துவ குணமுள்ள சில இலைகளை சாப்பிடுகிறார்கள் இப்போதெல்லாம் கூட பல மருத்துவ கலவைகள் சரியானவை முக்கியமாக கலவைகள் முக்கியம் அதனால் இந்த இலைகளையும் மற்றும் தாவரங்களின் பல பகுதிகளையும் சரியாக சாப்பிட்டால் அவை சாத்தியமான மருந்துகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன முந்தைய நாட்களில் தலைவலி வலி காய்ச்சல் போன்றவற்றுக்கு சிகிச்சையளிக்க வில்லோ பட்டைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொடிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் செயலில் உள்ள மூலப்பொருள் என்ன என்பதைப் பெற முயற்சி செய்கிறார்கள் சில இலைகளை சாப்பிட்டால் அது மருந்துப் பொருளாக இருக்கலாம் ஆனால் கணினியுடன் சரியாக தொடர்பு கொள்ளும் செயலில் உள்ள சேர்மங்கள் யாவை 1980 களில் இது ஒரு நெருக்கமான அனலாக் என்று கண்டுபிடித்தனர் 1989 இல் அது ஆஸ்பிரின்னாக மாறியது இந்த லாண்ட்களில் ஒரு வேதியியல் கலவை இருப்பதை கண்டறிந்தனர் இது 1989 இல் ஆஸ்பிரினுக்கு அருகில் உள்ளது கட்டமைப்பு உயிரியலின் அகலத்தின் காரணமாக அவை புரத கட்டமைப்புகளைப் பெறுகின்றன முதலில் அவை புரதத்தின் கட்டமைப்பை தீர்மானிக்க எந்த கட்டமைப்பை உருவாக்குகின்றன மாணவர் இன்சுலின் அது கட்டமைப்புகளுக்கான ஒரு சீக்குவன்ஸ் ஹீமோகுளோபின் மயோகுளோபின் கட்டமைப்பைப் பெற்றது பின்னர் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது எனவே கட்டமைப்புகள் கொண்டு மருந்துகளாக நன்றாக வேலை செய்யும் லிகெெண்ட்டுகள் கட்டமைப்பு உயிரியலை சரியாகப் பயன்படுத்துகின்றன பின்னர் அவை எந்தத் லிகெெண்ட்டுகள் மற்றும் கட்டமைப்புகளுடன் எவ்வாறு பொருந்துகின்றன என்பதைப் பார்க்கின்றன இது இந்த கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்ட மருந்து வடிவமைப்பை சரியாகக் கொடுக்க உதவும் எனவே எந்தவொரு நொதியின் 3D கட்டமைப்பையும் அடிப்படையாகக் கொண்ட மருந்து வடிவமைப்பைப் பயன்படுத்தலாம் அங்கு குறிப்பிட்ட புரதத்தில் இன்ஹிபிட்டாரை குறிவைக்க முடியும் உதாரணமாக இந்த படத்தில் பார்த்தால் இது புரதம் மற்றும் லிகெெண்ட் ligand இந்த லிகெண்ட் புரதத்துடன் எவ்வாறு பொருந்துகிறது ஷேப் காம்ப்ளிமென்ட்டாரிட்டியைக் ஒருவகையான லாக் மற்றும் கி பொறிமுறையாகும் இதன் மூலம் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்று அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் இங்கே இடது புறம் சிறிய மூலக்கூறுகளின் டேட்டாபேஸ் உள்ளது சிறிய மூலக்கூறுகளுக்கு பல டேட்டாபேஸ்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக பப்கெம் துத்தநாகடேட்டாபேஸ் உள்ளது சீன மருத்துவ எனமின் டேட்டாபேஸ் போன்ற பல்வேறு நோய்களுக்கான டேட்டாபேஸ்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக சிக்குன்குனியா அல்லது டெங்கு மற்றும் பல வைரஸ்களுக்கான டேட்டாபேஸ்களும் உள்ளன எனவே இந்த நோய்களில் பல புரதங்கள் இருப்பதைப் போலடெங்கு நோய் RNA டிபெண்டன்ட் RNA பாலிமரைஸ் சார்ந்துள்ளது எனவே இந்த விஷயத்தில் இலக்குகளை வைத்திருக்க முடியும் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் சிறிய மூலக்கூறுகளின் டேட்டாபேஸ் இருந்தால் இலக்குடன் பொருந்தக்கூடிய முன்னணி சேர்மங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது மேலும் ஒரு மருந்து மூலக்கூறை வடிவமைப்பது அல்லது பெறுவது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் வெவ்வேறு சேர்மங்களைப் பயன்படுத்த மருந்து வடிவமைப்பைப் முயற்சிக்கலாம் எனவே டாக்கிங் ஸ்கிரீனிங் QSAR போன்ற பல்வேறு அம்சங்களை விளக்குகிறேன் எனவே இந்த தகவலைப் பயன்படுத்தி சில மூலக்கூறுகளைக் அவை மருந்துகளாக பயன்படுமா அல்லது இல்லையா என்று காணலாம் மேலும் ஒரு மருந்து ஆனது மருத்துவ சோதனையில் மூலக்கூறு எடை ஹைட்ரஜன் டோனார் அக்சப்ட்டார் அதன் டாக்ஸிசிட்டி பக்க விளைவுகளில் தேர்வு பெற வேண்டும் எனவே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயன்படுத்தி விரைவாக மில்லியன் கணக்கான சேர்மங்களை ஸ்கேன் செய்யலாம் பின்னர் இவை ஸ்கிரீனிங்ஸ்கில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியமான சேர்மங்களின் தகவலை வழங்க முடியும் பின்னர் அந்த ஸ்கிரீனிங்கில் இருந்து சேர்மங்களை அடையாளம் காணலாம் பெருமளவில் குறைக்கலாம் மேலும் இதன் செயல்பாட்டைக் காண சோதனைகள் மற்றும் பிற விலங்கு ஆய்வுகளுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தப்படலாம் என்பதைக் காணலாம் எனவே கணினி உதவியுடன் கூடிய மருந்து வடிவமைப்பை மேற்கொள்ள விரும்பினால் கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பு உள்ளீட்டு தகவல்கள் மற்றும் தேவைப்படும் அம்சங்கள் என்ன கட்டமைப்பு மற்றும் லிகெெண்ட் என்று இரண்டு வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டிருந்தால் ஒரு லிகெெண்ட் அறியப்பட்டால் அறியப்பட்ட கட்டமைப்பு சரியாக இருந்தால் அதைச் செய்ய முடியும் இங்கே அறியப்பட்ட லிகெண்ட்கள் புரதத்துடன் தொடர்பு மற்றும் டாக்கிங் கொள்ளலாம் என்பதை காணலாம் மேலும் இந்த லிகெண்ட் குறிப்பிட்ட புரதத்துடன் சரியாக பொருந்த சாத்தியமான முன்னணி கலவையா என்பதைப் பார்க்கலாம் இப்போது இரண்டாவது கேள்வி என்னவென்றால் புரத அமைப்பை அறிந்திருந்தால் மற்றும் லிகெெண்ட் தெரியாது என்றால் கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பைப் பயன்படுத்தலாமா ஏனெனில் லிகெண்ட்களுக்கான லைப்ரரிகள் உள்ளன அதன் மூலம் புரத அமைப்பு அறியப்படுகிறது எனவே இந்த சிறிய மூலக்கூறுகள் அனைத்தையும் ஒரு புரதத்தைப் பொறுத்து ஸ்கிரீன் செய்து அவை முன்னணி சேர்மங்களாக இருக்கக்கூடிய சாத்தியமான சேர்மங்கள் என்பதை காணலாம் ஒரு கட்டமைப்பை தொகுப்பிலிருந்து சரியாகக் கண்டுபிடிப்பது வைக்கோலில் உள்ள ஊசியை கண்டுபிடிப்பது போன்றது ஒரு சிறிய மூலக்கூறுகள் இருந்தால் அதிலிருந்து சாத்தியமான சேர்மங்களை அடையாளம் காண வேண்டும் அடுத்த விருப்பம் லிகெெண்ட் தெரியும் ஆனால் புரத அமைப்பு தெரியாது இந்த விஷயத்தில் கணினி உதவியுடன் கூடிய மருந்து வடிவமைப்பை சரியாகப் பயன்படுத்தலாம் புரத அமைப்பு தெரியவில்லை ஆனால் லிகெெண்டுகள் அறியப்படுகின்றன இந்த விஷயத்தில் புரத அமைப்பு தெரியாவிட்டால் புரத மாடலிங் முறையில் புரத அமைப்பை கணிக்க முடியுமா சென்ற வகுப்புகளில் விவாதித்த பல்வேறு வகையான புரத மாடலிங் மற்றும் அவற்றை பெறும் முறைகள் என்ன மாணவர் ஹோமோலஜி மாடலிங் மாணவர் அப் இனிடியோ போல்ட் ரெக்ககனேஷன் மற்றும் ஹைபிரிட் முறைகள் கட்டமைப்பை அறியாவிட்டால் கூட கட்டமைப்பை சரியாகப் பெறலாம் லிகெண்டோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் கட்டமைப்புகள் லிகெெண்ட் செட் தெரியவில்லை என்றால் சரியாக செய்ய முடியுமா அதைச் செய்ய முடியும் ஆனால் துல்லியமானது அல்ல இந்த விஷயத்தில் முக்கியமாக தவறான முடிவுகளைத் தரும் சரியாகப் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் எந்தவொரு சோதனைத் தகவலும் சோதனைத் டேட்டாவும் இல்லாமல் சரியான அமைப்புகளை உருவாக்க இயலாது சில மாதிரிகளைப் பெறலாம் ஆனால் மாதிரிகள் நம்பகமானவை அல்ல இந்த விஷயத்தில் சாத்தியமான முன்னணி சேர்மங்களை பெறுவதற்கு கணினி உதவியுடன் கூடிய மருந்து வடிவமைப்பை நம்ப முடியாது ஒரு மருந்தை கண்டுபிடிக்க விரும்பினால் பொதுவாக ஒரு புதிய மருந்து பெற எத்தனை ஆண்டுகள் ஆகும் இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அல்லது 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும் முன்னணி கலவையிலிருந்து எடுத்து பின்னர் சோதனைகள் அனைத்தையும் செய்து பின்னர் விலங்குகளின் ஆய்வுகளைப் பெறலாம் பின்னர் இந்த மருத்துவ பரிசோதனைகளை சரியான கட்டம் ஒன்று இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் மற்றும் இறுதியாக பல மில்லியன் கலவைகளுடன் சென்றால் ஒன்று அல்லது இரண்டு சேர்மங்கள் ஒரு சாத்தியமான மருந்தாக இருக்கும் ஆனால் இந்த சோதனைகள் அனைத்தையும் செய்ய நிறைய நேரம் நிறைய முயற்சிகள்யும் மற்றும் நிறைய பணத்தையும் உள்ளடக்கியது ஏனெனில் இது மிகவும் விலை உயர்ந்தது இந்த சோதனையின் ஆரம்பத்தில் இருந்தே ஆய்வக பரிசோதனையைச் செய்ய வேண்டும் இது நிறைய நேரம் உள்ளடக்கிய ஒரு பெரிய செயல் ஆகும் எனவே இந்த மாதிரிகளைக் குறைக்க சாத்தியமான சேர்மங்கள் கணினி மாடலிங் முறையில் பயன்படுத்தலாம் இந்த தகவல்களை பயன்படுத்தி மூலக்கூறுகளை காணலாம் செயல்படக்கூடிய சாத்தியமான சேர்மங்களைக் காண அல்லது ஸ்கிரீன் செய்ய முன்னணி கலவைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக உயிரியல் அமைப்போடு லிகெெண்டுகள் மூலம் வேதியியல் புரதங்களுடன் தொடர்புகொண்டு சாதகமான பதில் விளைவு கிடைக்கிறதா என்று அறியலாம் மருந்து சரியாக வேலை செய்ய வேண்டும் ஆனால் அது எந்த பக்க விளைவுகளையும் நச்சையும் கொடுக்கக்கூடாது மேலும் நச்சுத்தன்மையாக இருக்கக்கூடாது இது போன்ற ஒன்றை கொடுக்க முடியுமா எனவே பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் மூலம் குறைந்தபட்ச தொடக்க முன்னணி சேர்மங்களை அடையாளம் காண முடியும் எனவே இப்போது புரதம் உள்ளது மற்றும் டாக்கிங் எவ்வாறு செய்வது டாக்கிங் செய்வதற்கு முன் புரதத்தையும் லிகெண்டுகளையும் தயாரிக்க வேண்டும் ஏனெனில் இது புரதங்கள் மற்றும் லிகெண்டுகளின்விஷயத்தில் பிரச்சனைகளை கொண்டது எனவே அதைச் செய்ய பல்வேறு விருப்பங்கள் என்ன X ray படிகத்திலிருந்து PDB கட்டமைப்புகளை எவ்வாறு பெறுவது என்பதை விளக்குகிறேன் Xray படிகத்திலிருந்து நேரடி அமைப்பைப் முடியுமா கட்டமைப்புகள் கிடைக்கவில்லை என்றால் என்ன கிடைக்கும் மாணவர்மேப் எலக்ட்ரான் அடர்த்தி மேப்பினை பெறுவோம் எலக்ட்ரான் அடர்த்தி மேப்பிலிருந்து கட்டமைப்பைப் பெறுகிறோம் ஆனால் எலக்ட்ரான் அடர்த்தி மேப்பிலிருந்து கட்டமைப்புகள் எவ்வளவு துல்லியமானவை வரைபடம் தெளிவாக இல்லை என்றால் தீர்மானம் மிகக் குறைவு இந்த விஷயத்தில் இந்த அணுக்களின் நிலைகள் குறித்து தெளிவான நிலை தெரிவது இல்லை இரண்டாவதாக நீர் மூலக்கூறுகள் சில நேரங்களில் அவை நிறைய நீர் மூலக்கூறுகளை படிகமாக்க மற்றும் கட்டமைப்பை சரியாக தீர்மானிக்க உதவுகின்றன எனவே புரதம் தயாரிக்கும் விஷயத்தில் நீர் மூலக்கூறுகள் முக்கியமானவை என்றால் லிகெெண்ட் தொடர்புகொள்வதற்கு நீர் மூலக்கூறுகள் முக்கியமல்ல நீர் மூலக்கூறுகளை அகற்றலாம் இரண்டாவது விஷயம் PDB கட்டமைப்புகளில் பெரும்பாலானவற்றை பார்த்தால் எக்ஸ்ரே கட்டமைப்புகளில் ஹைட்ரஜன் அணுக்களை காணவில்லை NMR கட்டமைப்புகளைக் கண்டால் ஹைட்ரஜன் அணுக்களைக் காணலாம் ஆனால் எக்ஸ்ரே கட்டமைப்புகளைப் பார்த்தால் ஹைட்ரஜன் அணுக்கள் பெரும்பாலான கட்டமைப்புகளில் காணவில்லை எனவே இந்த விஷயத்தில் காணாமல் போன அனைத்து அணுக்களிலும் ஹைட்ரஜன் அணுக்களைச் சேர்க்க வேண்டும் ஏனெனில் பெரும்பாலானவை டாக்கிங் திட்டங்களுக்கு வெளிப்படையான ஹைட்ரஜன் தேவைப்படுகிறது ஏன் வெளிப்படையான ஹைட்ரஜன் தேவை குறைந்தபட்சம் ஹைட்ரஜன் பிணைப்புகளைப் வெளிப்படையாக பெறுவதற்கு ஹைட்ரஜன் தேவை எனவே ஹைட்ரஜன் பிணைப்புகளை சேர்க்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் தேவை எடுத்துக்காட்டாகச் சில சந்தர்ப்பங்களில் CH 2 குழு சேர்க்கலாம் எனவே மூன்று ஹைட்ரஜன் 2 அல்லது 3 ஹைட்ரஜன்கள் நிலைகளில் எளிதாக சேர்க்கலாம் ஆனால் அமில மற்றும் பேசிக் பக்க சங்கிலிகளின் விஷயத்தில் இவை சார்ஜ் ஏற்கிறதா அல்லது நடுநிலையாக உள்ளதா மற்றும் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்ப்பதில் ஒரு குழப்பம் உள்ளது முக்கிய அம்சம் என்னவென்றால் புரோட்டானேஷன் நிலைகளை தவறாக ஒதுக்கினால் அது மோசமான முடிவுகளை முக்கியமாக செயலில் உள்ள தளங்களை லிகெெண்ட் புரதத்துடன் தொடர்பு கொள்ளும்போது கொடுக்கும் எனவே குளுட்டமிக் அமிலம் அல்லது அஸ்பார்டிக் அமிலம் எடுத்துக் கொண்டால் சரியாக புரோட்டனேட்டட் நிலையை ஒதுக்க வேண்டும் Coo மைனஸ் அல்லது COOH ஐ கொடுக்கலாம் ஆனால் அவை ஒரே மாதிரியானவை அல்ல வேறுபட்டவை COOH ஐப் பார்த்தால் அது OH என்பது ஹைட்ரஜன்பாண்டு டோனர் ஆனால் இது சரியல்ல எனவே இந்த புரோட்டானேஷன் நிலையை செயலில் உள்ள தளத்திலேயே ஒதுக்க கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் லிகெெண்ட் தொடர்பு கொள்ளக்கூடிய இடமாகும் ஹிஸ்டைடினை எடுத்துக் கொண்டால் அது ஒரு அடிப்படை நடுநிலை வடிவமாகும் இது அடிப்படை நேர்மறையான சார்ஜ் நடுநிலை மற்றும் இரண்டு டாடோமர்கள் வடிவத்தைக் கொண்டுள்ளது இந்த விஷயத்தில் லிகெெண்ட் தொடர்பு கொள்ள விரும்புவது எது என்பதை சரிபார்க்க வேண்டும் டாடோமர்கள் என்றால் என்ன இவை ஐசோமர்கள் ஆர்கானிக் சேர்மங்கள் அவை வேதியியல் எதிர்வினைக்கு இடையில் கீட்டோவிலிருந்து எனோல் வரை மாற்றுகின்றன ஒற்றை பிணைப்பு மற்றும் அருகிலுள்ள இரட்டை பிணைப்பிலிருந்து ஹைட்ரஜன் அணு அல்லது புரோட்டானின் இடம்பெயர்வு காரணமாக இந்த H இது CO எனவே இது ஒரு கீட்டோ குழுவாகும் எனவே இந்த புரோட்டானேஷன் இங்கே இறுதியாக நடக்கிறது ஒற்றை பிணைப்பு OH இது கீட்டோ எனோல் டாடோமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஐசோமர்கள் என்றால் என்ன ஒரே வேதியியல் சூத்திரத்தைக் வெவ்வேறு வேதியியல் அமைப்பிற்கு பயன்படுத்தலாம் எனவே இப்போது இந்த ஹிஸ்டைடின்களின் விஷயத்திலும் ஒரு வேதியியல் குழுவை மற்றொரு வேதியியல் குழுவாக மாற்றுவதிலும் இந்த டாடோமர்களைப் பற்றி முக்கியமாக சிந்திக்க வேண்டும் முன்பு விவாதித்தபடி கிரிஸ்டல்லோகிரபி எலக்ட்ரான் அடர்த்தியைக் கொடுக்கிறது முழுமையாக தீர்க்கப்பட்ட கிறிஸ்டல் கட்டமைப்புகளில் இது மிகவும் கடினம் அஸ்பாரகின் இங்கே குளுட்டமைன் என்றால் கீழே உள்ளது ஆனால் OE மேலே உள்ளது இது வேறு வழியிலும் சாத்தியமாகும் இணக்கத்தை மாற்றினால் பின்னர் லிகெெண்ட் தொடர்பு வேறுபட்டதாக இருக்கும் ஏனென்றால் இந்த பக்கத்தில் ஆக்ஸிஜனுடன் ஒரு போஸ் கொடுத்தால் வெவ்வேறு இன்டராக்ஷன்கள் உள்ளன மறுபுறம் வேறுபட்ட இன்டராக்ஷன்கள் இருந்தால் நோக்குநிலை முக்கியமானது பின்னர் அமைட் அல்லது இமிடாசோலைப் புரட்ட வேண்டும் முக்கியமாக ஹிஸ்டைடின்களின் விஷயத்திலும் இந்த நைட்ரஜன்கள் எங்கே என்பதைப் பார்க்க வேண்டும் லிகெெண்டுகள் கொண்ட கட்டமைப்புகளின் அடிப்படையில் எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியும் PDB யின் பல கட்டமைப்புகளைக் கண்டால் பல சந்தர்ப்பங்களில் லிகெண்ட்களுடன் சக கட்டமைப்பைக் கொடுக்கலாம் லிகெெண்டுகள் மூலம் கட்டமைப்பைப் பார்த்து சாத்தியமான நோக்குநிலைகள் சாத்தியமான இணக்கம் என்ன என்பதையும் இந்த ஹிஸ்டைடின்களை எந்த நிலையில் வைத்திருப்பதற்கான புரோபாபிலிடி என்ன என்பதையும் காணலாம் இந்த தகவலை கொண்டு சாதகமான நிலையை முடிவு செய்யலாம் புரதங்களின் பக்கம் நன்றாக இருக்கிறது பின்னர் லிகெண்ட் பக்கமும் ஒரு 3D கட்டமைப்பை சரியாக வைத்திருக்க வேண்டும் டாக்கிங்கில் முக்கியமாக பிணைப்பு நீளம் பிணைப்பு கோணங்கள் அதிகம் மாறாது எனவே அவை இவற்றைக் கருத்தில் கொள்ளத் தேவையில்லை ஆனால் டார்சன் கோணங்கள் முக்கியமானவை வெவ்வேறு அணுக்களைச் சுற்றியுள்ள சுழற்சிகளை கொடுக்க டார்சன் கோணங்கள் முக்கியம் புரோட்டானேஷன் நிலை மற்றும் டாடோமெரிக் வடிவத்தை சரியாகக் காண வேண்டும் இது ஹைட்ரஜன் பிணைப்பு திறனை மாற்றும் அல்லது பாதிக்கும் அவை வலுவான பிணைப்புகளைப் பகிர்ந்து கொண்டாலும் இறுக்கமான பிணைப்புகள் அல்ல தளர்வானது எனவே இங்கே புரோட்டனேட்டட் நிலையை பிசியோலாஜிக்கல் pH ஆகக் காண ஒற்றை டாடோமரைப் பயன்படுத்துகிறோம் அல்லது சாத்தியமான அனைத்து புரோட்டானேஷன் நிலைகளையும் பயன்படுத்தலாம் பின்னர் மிகக் குறைந்த ஸ்கோரிங்கை அதிக ஸ்கோரிங்கில் பார்க்கலாம் பின்னர் அதை மேலும் செயலாக்கத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் எனவே இப்போது புரதம் உள்ளது புரதத்தை பகுப்பாய்வு செய்து ப்ரீபெய்ட் செய்கிறோம் பின்னர் லிகெண்ட் உள்ளது மேலும் உறுதிப்படுத்தல் லிகெண்ட்டைத் தேர்ந்தெடுத்து டாக்கிங்கை தொடங்கலாம்